கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் இன்டர்நெட் பொரோட்டோகால் பாடத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எனவே இப்போது வரை டிரான்ஸ்போர்ட் லேயரின் விவரங்களையும் டிரான்ஸ்போர்ட் லேயர் மூலம் வேறு வெவ்வேறு சேவைகள் வழங்கப்படுகின்றன என்பதையும் ஆராய்ந்தோம் நெட்வொர்க்குகளில் பரவலாகப் பயன்படுத்தப்படும் டிரான்ஸ்போர்ட் லேயர் பொரோட்டோகாலை இப்போது ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கொள்வோம் எனவே இணையத்தில் 80 சதவீதத்திற்கும் அதிகமான டிரான்ஸ்போர்ட் இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் பொரோட்டோகாலைப் பயன்படுத்தி என்டு டு என்டு டேட்டாவை மாற்றும் எனவே இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் அல்லது டிசிபி விவரங்களை சுருக்கமாக பார்ப்போம் டிசிபி இணைப்புகள் மூலம் டேட்டாவை அனுப்ப அல்லது பெற இது போன்ற ஒரு புரோகிராமிங் உதவியுடன் நீங்கள் எவ்வாறு ஒரு அப்ளிகேஷனை எழுத முடியும் என்பதை பின்னர் பார்ப்போம் எனவே TCP பொரோட்டோகாலின் விவரங்களை அறிவோம் சரி எனவே இந்த TCP இன்டர் நெட்வொர்க்கில் நம்பமுடியாத என்டு டு என்டு பைட் ஸ்ட்ரீமிங்கை கொண்டுவருவதற்கான ரிலையபில் முடிவை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே அன்ரிலையபில் இன்டர் நெட்வொர்க் என்றால் என்ன நெட்வொர்க் லேயர் ஐபி அடிப்படையிலான நெட்வொர்க் லேயர் அன்ரிலையபில் சேவையை அளிக்கிறது என்பது உங்களுக்கு தெளிவாகத் தெரியும் இதன் காரணமாக நிரப்பப்பட்ட ஒரு பஃபர் இடைநிலை ரவுட்டர்களிலிருந்து பஃபராகும் பாக்கெட்டை கைவிட சாத்தியம் உள்ளது இந்த இடைநிலை ரவுட்டர்களிலிருந்து ஒரு பாக்கெட் வீழ்ச்சி ஏற்படும் போதெல்லாம் நெட்வொர்க் லேயர் அதை கவனிப்பதில்லை நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லேயரின் மேல் ரிலையபில் சேவையை வழங்க விரும்பினால் பாக்கெட் வீழ்ச்சியை கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த அன்ரிலையபில் இணையப்பணியின் மேல் இந்த ரிலையபிலிட்டியை ஆதரிக்கும் பொரோட்டோகால் TCP ஆகும் இணையப்பணி மூலம் நெட்வொர்க்கின் வெவ்வேறு பகுதிகள் முற்றிலும் மாறுபட்ட இடவியல் கொண்டிருக்கக்கூடும் என்பதையும் நாங்கள் கவனிக்கிறோம் எனவே நெட்வொர்க்கின் ஒரு பகுதி வயர்லெஸ் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்துகிறது நெட்வொர்க்கின் ஒரு பகுதி வயர்டு தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்துகிறது நெட்வொர்க்கின் மற்றொரு பகுதி அந்த ஆப்டிகல் கம்யூனிகேஷன் தொழில்நுட்பத்தைப் போலவே பயன்படுத்துகிறது இந்த வகையான பல்வேறு வகையான தொழில்நுட்பங்கள் அடிப்படை நெட்வொர்க்கில் இருக்கக்கூடும் அதற்கு மேல் நான் டேட்டாவை மாற்ற வேண்டும் எனவே உதாரணமாக உங்கள் மொபைலில் பேஸ்புக் உபயோகிக்கும் ஒரு உதாரணத்தில் முதல் ஹாப் வயர்லெஸ் உங்கள் மொபைலில் இருந்து மொபைல் டெஸ்டினேசன் வரையுள்ள பகுதி வயர்லெஸ் ஆகும் இது டேட்டா லிங்க் லேயரில் வேறுபட்ட பொரோட்டோகாலைப் பயன்படுத்துகிறது அந்த இடத்திலிருந்து இந்த மொபைல் மாறுதல் மையத்திற்கு அந்த பகுதி வயர்டு நெட்வொர்க் ஆகும் அது அதிவேக ஈதர்நெட் நெட்வொர்க்குகளைப் பயன்படுத்துகிறது எனவே அங்கு அது மற்றொரு பொரோட்டோகாலைப் பயன்படுத்துகிறது இப்போது அங்கிருந்து இந்த மொபைல் மாறுதல் மையத்திலிருந்து சேவை நுழைவாயில் வரை செல்லுங்கள் ஏனென்றால் நீங்கள் பேஸ்புக் சர்வரை அணுகுவதாகவும் பேஸ்புக் சர்வர் எங்காவது அமெரிக்காவில் இருப்பதாகவும் கூறுங்கள் எனவே நீங்கள் அமெரிக்காவிற்கு டேட்டாவை அனுப்ப வேண்டும் இந்த ஆசிய நெட்வொர்க்கை அமெரிக்க நெட்வொர்க்குடன் இணைக்கும் நுழைவாயில் ஆப்டிகல் ஃபைபர் கேபிளை இடையில் பயன்படுத்துகிறது எனவே நீங்கள் அந்த மேல் ஆப்டிகல் ஃபைபர் கேபிளின் மேல் டேட்டாவை மாற்ற வேண்டும் எனவே அடிப்படை நெட்வொர்க் எந்த வெவ்வேறு பண்புகளுக்கு மிகவும் வித்தியாசமானது மேலும் இந்த அன்ரிலையபில் நெட்வொர்க்கின் மேல் வெவ்வேறு வகையான பாக்கெட் இழப்பு தாமதம் திரும்பஅனுப்புதல் ஆகியவற்றை நீங்கள் கொண்டிருக்கலாம் இப்போது டிசிபி பொரோட்டோகால் இது வேறுபட்ட சவால்களை கையாள வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே நெட்வொர்க்குகளில் இந்த வித்தியாசமான சவால்களை இந்த மாறுபட்ட பன்முகத்தன்மையைக் கையாள டிசிபி ஐ எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதைப் பார்ப்போம் ஆகவே டிசிபி இன்டர் நெட்வொர்க்கின் பண்புகளை மாறும் வகையில் மாற்றியமைக்கிறது மேலும் நெட்வொர்க்கில் நிகழக்கூடிய பல வகையான தோல்விகளை எதிர்கொள்ள வலுவானது ஆனால் இந்த டிசிபி பொரோட்டோகால் நீண்ட வரலாற்றைக் கொண்டுள்ளது எனவே இந்த RFC 793 இன் ஒரு பகுதியாக வந்த அடிப்படை பொரோட்டோகால் டிசிபி எனவே RFC இன் முழு வடிவம் ரெக்வஸ்ட் பார் கமெண்ட்ஸ் என்பதாகும் மேலும் இந்த RFC கள் ஒரு பொரோட்டோகால் விவரக்குறிப்புக்கான நிலையான ஆவணமாக நீங்கள் நினைக்கலாம் இது பொரோட்டோகால் தரப்படுத்தலைக் கையாளும் உலகளாவிய அமைப்பான IETF இன்டர்நெட் இன்ஜினியரிங் டாஸ்க் போர்ஸ் வெளியிடப்படுகிறது எனவே டிசிபி இன் முதல் பதிப்பு 1981 செப்டம்பரில் இந்த RFC 793 இன் ஒரு பகுதியாக வந்தது பின்னர் இது போன்ற பல மாற்றங்களைக் கண்டது எனவே நான் சில மாற்றங்களை பட்டியலிட்டுள்ளேன் இந்த RFC 1122 இது டிசிபி பொரோட்டோகாலில் தெளிவுபடுத்துகிறது சில நிலை பிழை பின்னர் RFC 1323 வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் உயர் செயல்திறனுக்காக TCP விரிவாக்கம் பின் RFC 2018 தரநிலை டிசிபி பொரோட்டோகால் இது கோ பேக் N ARQஎன் எஆர்கியு ஃபுலோ கட்டுப்பாடு அல்காரிதமை பயன்படுத்துகிறது RFC 2018 இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒப்புதலைப் பயன்படுத்துகிறது எனவே அதை பதிப்பு அழைப்பு TCP SACK TCP தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒப்புதல் பொரோட்டோகால் என்று அழைக்கிறோம் இது ஃபுலோ கட்டுப்பாட்டு பொரோட்டோகாலை கையாள தேர்ந்தெடுக்கப்பட்ட செலெக்டிவ் ரிப்பீட் பொரோட்டோகாலைப் பயன்படுத்துகிறது RFC 2581 இல் இது TCP கஞ்ஜசன் கட்டுப்பாட்டு வழிமுறையான RFC 3168 பற்றி விவாதிக்கிறது இது வெளிப்படையான கஞ்ஜசன் அறிவிப்பு எனப்படும் ஒரு கருத்தைப் பயன்படுத்துகிறது அதன் பிறகும் அடிப்படை TCP பொரோட்டோகாலில் பல திருத்தங்கள் உள்ளன எனவே இந்த TCP பொரோட்டோகால் ஆரம்பத்தில் 1981 செப்டம்பரில் வடிவமைக்கப்பட்டதிலிருந்து நிறைய மாறிவிட்டது எனவே TCP சேவையை பார்ப்போம் எனவே அனைத்து TCP இணைப்புகளும் அவற்றில் முழு டூப்ளக்ஸ் மற்றும் பாயிண்ட் டு பாயிண்ட் உள்ளன எனவே பாயிண்ட் டு பாயிண்ட் என்றால் அவை 2 எண்ட் ஹோஸ்டுக்கு இடையில் உள்ளன முழு டூப்ளக்ஸ் என்பது ஹோஸ்ட் A மற்றும் ஹோஸ்ட் B ஆகிய இரண்டிற்கும் இடையில் நீங்கள் ஒரு TCP இணைப்பை உருவாக்கும் போதெல்லாம் ஹோஸ்ட் A மற்றும் ஹோஸ்ட் B க்கு டேட்டாவை அனுப்பவும் அதே நேரத்தில் ஹோஸ்ட் B ஹோஸ்ட் A க்கு டேட்டாவை அனுப்ப முடியும் எனவே TCP பாயிண்ட் டு பாயிண்ட் டேட்டா பரிமாற்றத்தை வடிவமைக்கப்பட்டுள்ளது 2 வெவ்வேறு இயந்திரங்களுக்கு இடையில் டேட்டா பரிமாற்றம் நீங்கள் ஒரு முனையிலிருந்து ஒரு கூட்டமான முனைகளுக்கு அல்லது ஒரு முனையிலிருந்து பெரிய கூட்ட தொகுப்பிற்கு டேட்டாவை அனுப்ப விரும்பும் போது மல்டிகேஸ்டிங் அல்லது ப்ராடுகேஸ்டிங் ஒளிபரப்பை ஆதரிக்க இது வடிவமைக்கப்படவில்லை எனவே அதற்கு TCP பொருத்தமானதல்ல எனவே இந்த TCP ஒரு குறிப்பு நேரம் 0625 யூனிக்ஸ் அடிப்படையிலான அமைப்பில் இது சாக்கெட் என்ற கருத்தைப் பயன்படுத்துகிறது இது என்டு டு என்டு இணைப்பிற்கு வரையறுக்கப்படுகிறது எனவே டிரான்ஸ்போர்ட் லேயரின் பைப் பொதுவான சேவை மாதிரியைப் பற்றியது அதே விஷயம் TCP இன் சூழலில் ஒரு சாக்கெட் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒரு சாக்கெட் 6 டூப்பிள்கள் ஒரு சாக்கெட் சோர்ஸ் IP சோர்ஸ் போர்ட் சோர்ஸ் சீக்வென்ஸ் எண் சோர்ஸ் ஆரம்ப சீக்வென்ஸ் எண் டெஸ்டினேசன் IP டெஸ்டினேசன் துறை மற்றும் டெஸ்டினேசன் ஆரம்ப சீக்வென்ஸ் எண் ஆகியவற்றை தனித்துவமாக அடையாளம் காண 6 அளவுருக்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஒரு தருக்க குழாயில் ஒரு குழாயை தனித்துவமாக அடையாளம் காண வடிவமைக்கப்பட்ட அதே விஷயம் இப்போது இந்த ஹோஸ்ட் A மற்றும் ஹோஸ்ட் B அவற்றில் ஒரு சாக்கெட்டை அமைத்தவுடன் ஹோஸ்ட் B ஹோஸ்ட் A க்கு சில டேட்டாவை அனுப்ப விரும்புகிறது எனவே ஹோஸ்ட் B ரைட் சிஸ்டம் கால் பயன்படுத்தி சாக்கெட்டில் டேட்டாவை எழுதலாம் எனவே ஹோஸ்ட் B டேட்டாவை சாக்கெட்டில் எழுதுவார் பின்னர் இந்த டேட்டா பொரோட்டோகால் லேயரின் இந்த வெவ்வேறு லேயருக்கு வழங்கப்படும் ஹோஸ்ட் A டிரான்ஸ்போர்ட் லேயரில் பெறப்பட்டது பின்னர் ஹோஸ்ட் A டிரான்ஸ்போர்ட் லேயர் பஃபரிலிருந்து டேட்டாவைப் படிக்க ரீட் கால் இயக்க முடியும் இந்த டெலிவரி நம்பகமான விநியோகத்தை டிரான்ஸ்போர்ட் லேயர் மூலம் கவனித்துக்கொள்வதோடு பாக்கெட்டை ஹோஸ்ட் A க்கு IP முகவரி அடிப்படையில் வழங்குகிறது இது நெட்வொர்க் லேயர் மூலம் கவனிக்கப்படும் இந்த வழியை பொரோட்டோகால் ஸ்டாக்கின் அனைத்து லேயர்களும் பின்பற்றுகிறது எனவே இந்த லாஜிக்கல் பைப் அல்லது லாஜிக்கல் சாக்கெட் ஒரு TCP பொரோட்டோகாலின் சேவை மாதிரியை வரையறுக்கிறது எனவே இந்த TCP பொரோட்டோகாலின் அனைத்து சேவைகளும் சாக்கெட் என அழைக்கப்படும் இந்த பைப் மூலம் நம்பகமான டேட்டாவை ஆதரிக்க செயல்படுத்தப்படுகின்றன எனவே யுனிக்ஸ் மாதிரியில் யுனிக்ஸ் அடிப்படையிலான சாக்கெட் செயல்படுத்தலில் நாங்கள் பொதுவாக ஒரு ஒற்றை டீமான் செயல்முறையை இயக்குகிறோம் இது இணைய டீமான் அல்லது இன்டெட் என அழைக்கப்படுகிறது இது எல்லா நேரங்களிலும் வெவ்வேறு நன்கு அறியப்பட்ட போர்டில் இயங்குகிறது எனவே நீங்கள் திறக்க வேண்டிய எல்லா நேரங்களிலும் நீங்கள் ஒரு சாக்கெட்டைத் திறந்து வைத்திருக்க வேண்டும் என்பதில்லை எனவே inetd இதை கவனித்துக்கொள்கிறது inetd வெவ்வேறு நன்கு அறியப்பட்ட போர்டில் இயங்கிக் கொண்டே இருக்கிறது மேலும் முதல் உள்வரும் இணைப்பிற்காக காத்திருக்கவும் எனவே முதல் உள்வரும் இணைப்பு வரும்போது இது தூண்டுகிறது அதாவது இது ஒரு புதிய செயல்முறை ஐடியுடன் சைல்டு செயல்முறையை உருவாக்கி அதனுடன் தொடர்புடைய டீமனைத் தொடங்குகிறது எடுத்துக்காட்டாக ஒரு http பைல் பரிமாற்றத்தை செய்ய விரும்பினால் எனவே ஆரம்பத்தில் இந்த inetd போர்ட் 80 ஐக் கேட்டுக்கொண்டே இருக்கும் மேலும் நீங்கள் ஒரு இணைப்பு மற்றும் போர்ட் 80 ஐத் தொடங்க முயற்சிக்கும்போதெல்லாம் http எதிர்பாராமல் இயங்கும் ஏனெனில் எச்டிடிபி டீமான் செயல்முறை இது போர்ட் 80 இல் ஹைபர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் பயன்படுத்தும் இது அப்ளிகேஷன் லேயர் பொரோட்டோகால் பற்றிய விவாதத்தை கவனிக்கும் எனவே அது அந்த டீமான் செயல்முறையைத் தொடங்கி கிளையண்டில் போர்ட் 80 சர்வரில் போர்ட் 80 மற்றும் கிளையண்டில் சில சீரற்ற போர்ட் ஆகியவற்றை உருவாக்கி http பாக்கெட்டைப் பெறத் தொடங்கும் இதேபோல் பொரோட்டோகாலின் எஃப்டிபிடி வகைக்கு ftpd போர்ட் 21 இல் தொடங்கும் TCP பற்றிய சில விவரங்களை பார்ப்போம் எனவே முதலில் TCP இணைப்பு ஒரு செய்தி ஸ்ட்ரீம் அல்ல ஒரு பைட் ஸ்ட்ரீம் எனவே ஒவ்வொரு பைட்டும் ஒரு தனித்துவமான சீக்வென்ஸ் எண்ணால் அடையாளம் காணப்படுகிறது இது ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர் பொரோட்டோகால்யின் பொதுவான சேவை விவாதத்தின் போது விவாதித்தோம் இந்த செய்தி எல்லை அவைகளுக்கு என்டு டு என்டு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை அதாவது எல்லா செய்திகளும் TCP சொற்களில் உள்ளன நாங்கள் அதை ஒரு செக்மெண்ட் என்று அழைக்கிறோம் செக்மெண்ட்கள் ஒரே அளவு இல்லாமல் இருக்கலாம் செக்மெண்ட்கள் மாறுபடலாம் எனவே இங்கே ஹோஸ்ட் B முதல் ஹோஸ்ட் A வரை முதல் செக்மெண்ட் சீக்வென்ஸ் எண் 100 இலிருந்து தொடங்குகிறது மேலும் 100 நீளம் கொண்டது இது 100 முதல் 200 வரை செல்கிறது இதிலிருந்து செல்லும் இரண்டாவது வரிசை 201 ஆக இருக்க வேண்டும் 201 முதல் 250 வரை மூன்றாவது செக்மெண்ட் 251 முதல் 400 வரை செல்கிறது ஆகவே இந்த செக்மெண்ட்டில் சுமார் 100 பைட்டுகள் டேட்டா உள்ளன இது 101 முதல் 200 வரை சொல்லப்படுகிறது இந்த சூழலில் 100 பைட்டுகள் டேட்டா உள்ளன இது 50 பைட்டுகள் டேட்டாவைக் கொண்டுள்ளது மற்றும் இதில் 200 பைட்டுகள் டேட்டா உள்ளன எனவே அவை வெவ்வேறு செக்மெண்ட்களில் வெவ்வேறு அளவைக் கொண்டிருக்கலாம் மற்றும் பிரிவின் அளவு ஃபுலோ கட்டுப்பாட்டு வழிமுறையால் தீர்மானிக்கப்படும் இப்போது ஒரு கற்பனையான எடுத்துக்காட்டில் இந்த செக்மெண்ட் 1 ஹோஸ்ட் A ஆல் சரியாகப் பெறப்பட்டால் செக்மெண்ட் 2 மற்றும் செக்மெண்ட் 3 ஆகியவை தொலைந்து போயுள்ளன என்று கூறுங்கள் எனவே ஹோஸ்ட் B பைட்டுகள் 201 முதல் 400 வரை மறுபிரசுரம் செய்ய முயற்சிக்கும் எனவே இது 201 ஆகும் இந்த TCP தத்துவத்தில் இது 2 செக்மெண்ட்களை மீண்டும் அனுப்ப முயற்சிக்கவில்லை மாறாக பைட் 201 முதல் பைட் 400 வரை இழந்துவிட்டது என்பது புரியும் பைட்டுகள் 201 ஐ மீண்டும் அனுப்ப வேண்டும் எல்லாவற்றிற்கும்ஒரு பைட் ஸ்ட்ரீம் வடிவத்தில் உள்ளது மேலும் எல்லாவற்றையும் நான் எத்தனை பைட்டுகள் அனுப்பினேன் அல்லது எத்தனை பைட்டுகள் பெற்றேன் அல்லது எத்தனை பைட்டுகள் நெட்வொர்க்கில் மாற்றத்தில் உள்ளன என்பதை அடையாளம் காணலாம் எனவே அது மீள்பரிமாற்றம் செய்யும்போதெல்லாம் அந்த விகிதக் கட்டுப்பாட்டு வழிமுறையின் காரணமாக இருக்கலாம் அவற்றை விவாதிப்போம் இந்த முழு விஷயமும் 2 வெவ்வேறு பைட்டுகள் 2 வெவ்வேறு செக்மெண்ட்டாகப் பிரிக்கப்பட்டிருக்கலாம் எனவே முதல் செக்மெண்ட்டில் 201 முதல் 300 பைட்டுகள் உள்ளன இரண்டாவது செக்மெண்ட்டில் 301 முதல் 400 பைட்டுகள் உள்ளன எனவே இப்போது முந்தைய செக்மெண்ட் பைட்டுகள் முதல் செக்மெண்ட் வரை இங்கு பாதுகாக்கப்படவில்லை என்பதை நீங்கள் காணலாம் எனவே முன்பு என்னிடம் 50 பைட்டுகள் மற்றும் 150 பைட்டுகள் கொண்ட மற்றொரு பெரிய செக்மெண்ட் உள்ளது ஆனால் இப்போது நான் மறுபரிமாற்றம் செய்யும்போதெல்லாம் ஹோஸ்ட் B இல் உள்ள TCP அதை நன்றாகக் கண்டுபிடித்தது அல்லது இப்போது நான் 50 பைட்டுகளின் ஒரு சிறிய பகுதியை அனுப்பத் தேவையில்லை மாறாக இந்த முழு பைட்டையும் 2 செக்மெண்ட்களுடன் ஒவ்வொரு 100 பைட்டை மீண்டும் அனுப்ப முடியும் எனவே TCP பொரோட்டோகாலின் சூழலில் செய்தி எல்லைகள் என்டு டு என்டு இல் பாதுகாக்கப்படுவதில்லை எனவே இவை எல்லாம் பைட் ஸ்ட்ரீம் அனுப்பும் செயல்முறை நான்கு 512 பைட்டுகள் TCP சாக்கெட்டுக்கு ரைட் கால் பயன்படுத்தி ஒரு TCP ஸ்ட்ரீமுக்கு எழுதுகிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு எனவே அப்ளிகேஷன் நான்கு 512 பைட்டுகள் தொகுதிகளை டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு அனுப்புகிறது மேலும் டிரான்ஸ்போர்ட் லேயர் கட்டமைப்பு என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அப்ளிகேஷன் எழுதும் அழைப்பை மேற்கொள்ளும்போதெல்லாம் இந்த அப்ளிகேஷன் உங்களிடம் உள்ளது அந்த டேட்டா ஒரு பஃபருக்கு செல்லும் எனவே டேட்டா ஒரு பஃபருக்குச் செல்கிறது மற்றும் டிரான்ஸ்போர்ட் லேயர் நிறுவனம் இது இந்த பஃபரிலிருந்து டேட்டாவைப் படித்து செக்மெண்ட்களை உருவாக்குகிறது இப்போது அது செக்மெண்ட்களை உருவாக்கும் போது அனுப்பும் செயல்முறை இந்த பஃபருக்கு நான்கு 512 பைட்டு பளாக் எழுதினால் இப்போது இந்த டேட்டா நான்கு 512 பைட்டுகள் துண்டுகளாக வழங்கப்படலாம் அதாவது நான்கு 512 பைட்டு செக்மெண்ட்கள் இரண்டு 1024 பைட்டு செக்மெண்ட்கள் அல்லது ஒரு 2048 பைட் செக்மெண்ட்கள் அல்லது வேறு சில வழிகளில் அனைத்து செக்மெண்ட்களும் ஒரே அளவு இருக்க வேண்டும் என்பது தேவையில்லை எனவே ரிசீவருக்கு அந்தத் டேட்டாவைப் பெறும் போது அனுப்பும் செயல்முறையால் டேட்டா எழுதப்பட்ட யுனிட்களைக் கண்டறிய எந்த வழியும் இல்லை எனவே 512 பைட் துகள்களில் எழுதப்பட்ட டேட்டா அனுப்பும் செயல்பாட்டில் ஆனால் ரிசீவர் செயல்முறை டேட்டாவைப் பெறும் போதெல்லாம் அது எதிர் குழு டேட்டாவை ஒரு ரிசீவர் பஃப்பரில் வைப்பீர்கள் பின்னர் ரிசீவர் அப்ளிகேஷன் ஒரு வாசிப்பை உருவாக்கும் பஃபரிலிருந்து டேட்டாவைப் படிக்க அழைக்கவும் ரிசீவர் அப்ளிகேஷன் பஃப்பரிலிருந்து டேட்டாவைப் படிக்க ரீடு கால் மேற்கொள்ளும்போது அது மீண்டும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பைட்டுகளைப் படிக்கும் அந்த நேரத்தில் இந்த அப்ளிகேஷனைப் படிக்க 1024 பைட் துகள்களில் ஒரு ரீடு கால் வருகிறது எனவே சென்டர் அதை 512 பைட் துகள்களாக எழுதி ரிசீவர் அதில் 1024 பைட்டு துகள்கள் பெறுகிறார் எனவே அது பரவலாக வேறுபடக்கூடும் மேலும் அனுப்பியவர் TCP செயல்முறைக்கு டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் டிரான்ஸ்மிட் செயல்முறைக்கு அனுப்பியவர் எழுதியிருக்கும் போது எந்த அளவு அல்லது என்ன துண்டின் அளவு என்று ரிசீவருக்கு கூட தெரியாது எனவே இது TCP பொரோட்டோகாலின் ஹேட்டர் அமைப்பு எனவே நன்கு அறியப்பட்ட புலங்கள் ஏற்கனவே உள்ளன நீங்கள் சோர்ஸ் போர்ட் மற்றும் டெஸ்டினேசன் போர்ட்டைப் பார்த்தீர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளும் அப்ளிகேஷனை தனித்துவமாக அடையாளம் காண நீங்கள் பெற்ற பைட்டுகளை ஒப்புக்கொள்வதற்கான ஒப்புதல் எண் உங்களிடம் உள்ள ஒவ்வொரு பாக்கெட்டையும் தனித்தனியாக அடையாளம் காண இந்த சீக்வென்ஸ் எண் உங்களிடம் உள்ளது எடுக்கும் போது நான் தவறு செய்தேன் பைட்டுக்கான அந்த சீக்வென்ஸ் எண்ணை விட பாக்கெட்டுக்கான சீக்வென்ஸ் எண்ணை நான் சொன்னேன் ஏனெனில் நீங்கள் பைட் சீக்வென்ஸ் எண்ணைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் சரியான வார்த்தையை இங்கே பயன்படுத்த வேண்டும் பின்னர் ஹேட்டர் நீளம் ஹேட்டர் சில பிளாக் களின் நீளம் இவை பிளாக் பிட்கள் எனவே பிட்களை விரிவாகப் பார்ப்போம் இந்த FIN பிளாக் போன்ற சில பிளாக் பிட்களுக்கு இந்த FIN பிட் போன்ற FIN பிட் ஒரு இணைப்பை முடிக்க இணைப்பை மூட பயன்படுகிறது எனவே இந்த FIN பிட் அமைக்கப்பட்டால் அதாவது இந்த SYN பிட் அமைக்கப்பட்டால் அது இணைப்பு மூடல் செய்தி SYN பிட் இணைப்பு துவக்கத்திற்கானது எனவே இந்த SYN பிட் அமைக்கப்பட்டால் அதாவது இது இணைப்பு துவக்கத்திற்கான ஒரு SYN செய்தி இந்த ACK பிட் அமைக்கப்பட்டால் அதாவது இது ஒரு ஒப்புதல் செய்தி இது பெறுநரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பைட்டுகள் வரை இந்த ஒப்புதல் எண்ணை அனுப்புகிறது இந்த வின்டோ சைஸ் உங்களிடம் உள்ளது இந்த வின்டோ சைஸ் டைனமிக் பஃபர் நிர்வாகத்திற்கான சிலைடிங் விண்டோ பொரோட்டோகால் விளம்பரதாரர் வின்டோ சைஸ் எனவே இந்த வின்டோ சைஸைக் கொண்டு ரிசீவர் பக்கத்தில் கிடைக்கக்கூடிய பஃபர் இடம் என்ன என்பதை ரிசீவர் அறிவிக்கிறார் இது 16 பிட் வின்டோ சைஸ் எனவே எங்களிடம் 32 பிட் சீக்வென்ஸ் எண் 32 பிட் ஒப்புதல் எண் 16 பிட் வின்டோ சைஸ் உள்ளது பெறப்பட்ட டேட்டாவின் சரியான தன்மையை சரிபார்க்க சில செக்சம் அர்ஜன்ட் பாயின்டர் இந்த அர்ஜன்ட் பாயின்டர் பற்றி பின்னர் விவாதிப்போம் சுருக்கமாக நீங்கள் க்கியுவை தவிர்ப்பதன் மூலம் அவசரமாக சில செய்திகளை அனுப்ப விரும்பினால் ஏனெனில் நீங்கள் டிரான்ஸ்மிட் க்கியு டிரான்ஸ் அல்லது அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் க்கியுவை பார்க்கிறீர்கள் அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் க்கியு FIFO முதலில் வந்து முதலில் போகும் எனவே எந்த பைட் முதலில் வந்தாலும் அது முதலில் அந்த பைட்டை அனுப்பும் எனவே நீங்கள் அர்ஜன்ட் பாயின்டர் அமைத்தால் அர்ஜன்ட் பாயின்டர் அமைப்பதன் மூலம் அப்ளிகேஷனிலிருந்து சில டேட்டாவை அனுப்பினால் நன்றாக இருக்கும் என்று அர்ஜன்ட் பாயின்டர் கூறுகிறது அதாவது அர்ஜன்ட் பாயின்டர் அமைப்பதன் மூலம் நீங்கள் அப்ளிகேஷன் லேயரிலிருந்து எந்த டேட்டாவை அனுப்புகிறீர்களோ அதை சாக்கெட் புரோகிராமிங் உதவியுடன் நீங்கள் செய்யலாம் நீங்கள் அவ்வாறு செய்தால் அது முதலில் அந்த செக்மெண்ட்டை உருவாக்கும் பின்னர் அர்ஜன்ட் பிட் ஒன்றை ஒன்றுக்கு அமைக்கும் இந்த குறிப்பிட்ட டேட்டா அவசரமானது என்பதை இது குறிக்கிறது இது முதலில் வந்த முதல் சேவைக்கு அல்லது முதல் முதலில் வந்து முதலில் போகும் நடத்தையில் க்கியுவில் காத்திருக்கக்கூடாது நீங்கள் சில விருப்ப புலங்களை வைத்திருக்கிறீர்கள் இறுதியாக மேல் லேயரிலிருந்து வரும் டேட்டா பாக்கெட்டுக்கான பே லோடு சரி நாங்கள் இதை கவனித்தோம் TCP சீக்வென்ஸ் எண் மற்றும் ஒப்புதல் எண் இது 32 பிட் சீக்வென்ஸ் எண் மற்றும் 32 பிட் ஒப்புதல் எண்ணைப் பயன்படுத்துகிறது எனவே ஒரு TCP இணைப்பில் உள்ள ஒவ்வொரு பைட்டிலும் 32 பிட் சீக்வென்ஸ் எண் உள்ளது எனவே இது நீங்கள் பார்த்த பைட் ஸ்ட்ரீம் சார்ந்த பொரோட்டோகால் என்பதால் எனவே TCP இது சிலைடிங் விண்டோ பொரோட்டோகால் ஃபுலோ கட்டுப்பாட்டைப் பயன்படுத்துகிறது எனவே ஒப்புதல் எண் இது ரிசீவரால் பெறப்பட்ட ஒட்டுமொத்த பைட்டுகளை ஒப்புக் கொள்ளும் வரிசையில் எதிர்பார்க்கப்படும் அடுத்த பைட்டைக் கொண்டுள்ளது உதாரணத்தில் நீங்கள் ஒப்புதல் எண் 3 1 2 4 5 ஐப் பெற்றால் அதாவது ரிசீவர் 3 1 2 4 4 வரையிலான அனைத்து பைட்டுகளையும் சரியாகப் பெற்றுள்ளார் மேலும் இது பைட் 3 1 2 4 5 ஐ எதிர்பார்க்கிறது எனவே அந்த வகையில் அது ஒட்டுமொத்த ஒப்புதல் எண் எனவே நீங்கள் ஒரு ஒப்புதல் எண்ணைப் பெற்றவுடன் அந்த எண்ணுக்கு முன்பே அந்த எண்ணுக்கு முன்னால் உள்ள அனைத்து பைட்டுகளும் அது பெறுநரால் சரியாகப் பெறப்பட்டுள்ளது மேலும் அது குறிப்பிட்ட பைட்டுகளை எதிர்பார்க்கிறது எனவே இது பைட் 3 1 2 4 5 ஐ எதிர்பார்க்கிறது மேலும் இது பைட் 3 1 2 4 4 வரை அனைத்தையும் சரியாகப் பெற்றுள்ளது எனவே இதை முன்னர் பார்த்தோம் TCP யில் இந்த செய்தி எல்லைக்கு ஒரு செக்மெண்ட் உள்ளது எனவே அனுப்புதல் மற்றும் பெறும் TCP நிறுவனங்கள் அவை டேட்டாவை செக்மெண்ட் வடிவில் பரிமாறிக்கொள்கின்றன பொதுவாக ஒரு செக்மெண்ட் ஒரு நிலையான 20 பைட் ஹேட்டர் மற்றும் கட்டாயமற்ற பகுதியைக் கொண்டுள்ளது எனவே நாம் முன்னர் பார்த்த ஹேட்டர் வடிவம் TCP என்பது செக்மெண்ட் ஹேட்டர் அதைத் தொடர்ந்து 0 அல்லது அதற்கு மேற்பட்ட டேட்டா பிட்கள் எனவே இது ஒரு இணைப்பு செய்தி அல்லது SYN செய்தி அல்லது FIN செய்தி போன்ற இணைப்பு மூடல் செய்தியாக இருந்தால் உங்களிடம் எந்த டேட்டாவும் இல்லை ஆனால் அது ஒரு டேட்டாச் செய்தியாக இருந்தால் அந்த செக்மெண்ட்டுடன் கூடுதல் டேட்டா இருக்கலாம் இப்போது இந்த டி பி செக்மெண்ட்டுகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதையும் எல்லா செக்மெண்ட்களும் சம அளவு இருக்கும் என்பது அவசியமில்லை TCP யில் ஏன் அனைத்து செக்மெண்ட்களும் சம அளவு இல்லை என்பது இங்கே உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் எனவே TCP இது பல ரைட் காலிலிருந்து டேட்டாவை ஒரு செக்மெண்ட்டில் குவிக்கும் அல்லது ஒரு ரைட் காலிலிருந்து டேட்டாவை பல செக்மெண்ட்களாகப் பிரிக்கவும் எனவே இந்த ரைட் சிஸ்டம் கால் மூலம் இந்த ரைட் கால் அப்ளிகேஷனிலிருந்து டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு ஒரு டேட்டாவை அனுப்புகிறீர்கள் இப்போது TCP இயங்கும் போதெல்லாம் நீங்கள் சிலவற்றை அனுப்பியிருந்தாலும் கூட நீங்கள் 1024 பைட் டேட்டாவை அனுப்பியுள்ளீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள் இந்த ரைட் சிஸ்டம் கால் உதவியுடன் அப்ளிகேஷன் லேயரிலிருந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் க்கு 1024 பைட் டேட்டாவை ஒற்றை துண்டாக அனுப்புகிறீர்கள் இது நிகழ்ந்திருக்கலாம் TCP அந்த 1024 துண்டுகளை இரண்டு 512 பைட் துண்டுகளாக உடைத்து தேவையின் அடிப்படையில் 2 செக்மெண்ட்களை அனுப்பலாம் அல்லது இது இரண்டு 1024 பைட் துண்டுகளை ஒன்றாக இணைத்து 2048 பைட்டின் ஒரு செக்மெண்ட்டாக உருவாக்கி ஒரே பயணத்திற்கு அனுப்பலாம் இப்போது இந்த செக்மெண்ட்டுகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன செக்மெண்ட் அளவு 2 அளவுருக்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது முதல் அளவுரு IP பேலோட் நெட்வொர்க் லேயர் க்குச் செல்லும் போதெல்லாம் IP துண்டின் உள்ளே நீங்கள் வைக்கக்கூடிய டேட்டாவின் அளவு அது 65515 பைட்டுகளாக வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே உங்கள் செக்மெண்ட் அளவு அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது இரண்டாவது அளவுரு இணைப்பின் அதிகபட்ச பரிமாற்ற யுனிட் ஆகும் எனவே அதிகபட்ச பரிமாற்ற யுனிட் என்றால் என்ன சோர்ஸிலிருந்து டெஸ்டினேசனுக்கு பல நெட்வொர்க் இணைப்பை நிகரும்போது இந்த இணைப்புகள் அதிகபட்ச பரிமாற்ற யுனிட் கொண்டவை எனவே இது டேட்டா லிங்க் லேயரிலிருந்து வருகிறது டேட்டா லிங்க் லேயரிலிருந்து இந்த அதிகபட்ச பரிமாற்ற யுனிட் எவ்வாறு நடைமுறைக்கு வருகிறது டேட்டா லிங்க் லேயர் பற்றி விவாதிக்கும்போது அதை விரிவாக விவாதிப்போம் ஆனால் தற்போதைக்கு அதை ஒரு எடுத்துக்காட்டு என்று எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது வெவ்வேறு தொழில்நுட்பத்திற்கு அதிகபட்ச பரிமாற்ற யுனிட் வேறுபட்டது என்று கொடுக்கப்பட்ட போஸ்டுலேட்டாக எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே எடுத்துக்காட்டாக இந்த லிங்க் வைஃபை லிங்காக இருந்தால் உங்களிடம் ஒரு MTU உள்ளது இது ஈத்தர்நெட் லிங்க் அல்லது WAN லிங்க் என்றால் உங்களுக்கு மற்றொரு MTU இருக்கும் இது ஆப்டிகல் ஃபைபர் லிங்க் என்றால் உங்களிடம் மற்றொரு MTU அதிகபட்ச பரிமாற்ற யுனிட் இருக்கும் எனவே அதிகபட்ச பரிமாற்ற யுனிட் அடிப்படையில் ஒரே நேரத்தில் டேட்டாவின் அளவு என்ன அல்லது பிட் எது என்பது நீங்கள் பாக்கெட்டுக்குள் வைக்கக்கூடிய டேட்டாவின் அளவாக இருக்க வேண்டும் எனவே TCP என்ன செய்கிறது TCP பெறுநர் TCP சென்டர் பஃபரில் டேட்டாவை எழுத அப்ளிகேஷனிலிருந்து இந்த ரைட் கால் பயன்படுத்துகிறது எனவே இந்த எடுத்துக்காட்டில் டிரான்ஸ்போர்ட் பஃபரில் டேட்டாவை எழுத அப்ளிகேஷன் அழைப்பு விடுக்கிறது மேலும் சென்டர் ஃபுலோ கட்டுப்பாடு மற்றும் கஞ்ஜசன் கட்டுப்பாட்டு வழிமுறையின் அடிப்படையில் ஒரு மாறும் வின்டோவை பராமரிக்கிறார் எனவே உங்கள் அனுப்பும் வீதம் குறைந்தபட்ச நெட்வொர்க் வீதம் மற்றும் ரிசீவர் விளம்பரப்படுத்தப்பட்ட வீதமாகும் எனவே இதை நாங்கள் வின்டோ வடிவத்தில் மாற்றும்போதெல்லாம் உங்கள் சென்டரின் வின்டோ சைஸ் குறைந்தபட்சம் ஒரு வின்டோ அளவாக இருக்கும் இது கஞ்ஜசன் கட்டுப்பாட்டு பொரோட்டோகாலால் வழங்கப்படும் கஞ்ஜசன் கட்டுப்பாட்டு விஷயத்தில் இந்த சேர்க்கை அதிகரிப்புக் கொள்கையைப் பயன்படுத்தி நெட்வொர்க் வீதத்தை குறைந்த விகிதத்திலிருந்து மிக உயர்ந்த விகிதமாக அதிகரிக்கிறீர்கள் எனவே அந்த விகிதத்தை அதிகரிக்க இது உங்கள் வின்டோ வின்டோ சைஸை அதிகரிப்பது போன்றது எனவே நீங்கள் வின்டோ சைஸை அதிகரிக்கிறீர்கள் என்றால் அதாவது அதே நேரத்தில் நீங்கள் அதிக டேட்டாவை அனுப்ப முடியும் எனவே நீங்கள் விகிதத்தை அதிகரிக்க முடியும் எனவே இந்த கஞ்ஜசன் வின்டோ உங்கள் வின்டோ சைஸ் 1 ஆக இருந்தால் உங்கள் வின்டோ சைஸ் 2 ஆக இருந்தால் 1 பைட் டேட்டாவை அனுப்பலாம் ஒரே நேரத்தில் 2 பைட்டுகள் டேட்டாவை அனுப்பலாம் உங்கள் வின்டோ சைஸ் 4 ஆக இருந்தால் உங்களால் 4 பைட்டு டேட்டாவை ஒரே நேரத்தில் அனுப்ப முடியும் எனவே உங்களிடம் இந்த கஞ்ஜசன் வின்டோ உள்ளது மற்றும் ரிசீவர் வின்டோ சைஸை குறைந்தபட்சம் விளம்பரப்படுத்தியது எனவே உங்களிடம் இந்த சென்டர் வின்டோ சைஸ் உள்ளது எனவே இந்த சென்டர் வின்டோ மாறும் தூண்டப்பட்டு ரிசீவர் விளம்பர வின்டோ சைஸ் மற்றும் கஞ்ஜசன் வின்டோ சைஸ் ஆகியவற்றின் அடிப்படையில் மாறும் வகையில் புதுப்பிக்கப்படுகிறது நீங்கள் படிப்படியாக சேர்க்கை அதிகரிக்கும் இடம்அதிகரித்து வருகிறீர்கள் குறைந்தபட்ச மதிப்பில் எனவே இந்த ஃபுலோ மற்றும் கஞ்ஜசன் கட்டுப்பாட்டு வழிமுறை இது இந்த வின்டோ சைஸைப் பயன்படுத்தும் அதன் அடிப்படையில் உங்கள் செக்மெண்ட் உருவாக்கப்படும் எனவே இது ஒரு செக்மெண்ட் உருவாக்குவதற்கான வழிமுறை எனவே TCPயின் இன்றைய செயல்பாடானது இந்த பாதையை MTU கண்டுபிடிப்பு இணைய கட்டுப்பாட்டு செய்தி பொரோட்டோகால் பாதையில் உள்ள ஒரு பொரோட்டோகாலைப் பயன்படுத்துகிறது இது இணைய கட்டுப்பாட்டு செய்தி பொரோட்டோகாலின் பாதையாக நெட்வொர்க் லேயரில் செயல்படுத்தப்படுகிறது எனவே அது என்ன செய்கிறது பாதையில் உள்ள அனைத்து இணைப்புகளின் எம்டியு என்ன என்று மதிப்பிட முயற்சிக்கிறதா எனவே பாதையின் அனைத்து MTU களையும் பாதையில் உள்ள இணைப்பையும் பற்றிய தகவல்களைப் பெறுவதன் மூலம் அது சரியாக நடந்தால் ஒரு எடுத்துக்காட்டு எனவே இவை இணைப்புகள் எனவே இது உங்கள் சோர்ஸாகும் இது உங்கள் டெஸ்டினேசன் எனவே இந்த இணைப்பு 512 பைட்டை ஆதரிக்கிறது இது 1KB ஐ ஆதரிக்கிறது மற்றும் இது 256 பைட் என்று கூறுகிறது எனவே அப்படியானால் அதாவது இந்த என்டு டு என்டு முழு பாதையில் 256 பைட்டுகளுக்கு மேல் டேட்டாவை அனுப்பக்கூடாது எனவே ஐசிஎம்பி பொரோட்டோகால் இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜிங் புரோட்டோகால் உள்ளே MTU கண்டுபிடிப்பு பொறிமுறையால் செய்யப்படும் பணி இது இணைப்பு நிறுவலின் போது அதன் அதிகபட்ச செக்மெண்ட் அளவை இது அமைக்கிறது எனவேஇணைப்பின் போது நெட்வொர்க் லேயரிலிருந்து இது அதிகபட்ச செக்மெண்ட் அளவை அமைக்கிறது இந்த அதிகபட்ச செக்மெண்ட் அளவு எப்போதாவது பிற அளவுருக்களைப் பொறுத்தது உங்கள் பஃபரை ஒரே நேரத்தில் வைத்திருக்கக்கூடிய டேட்டாவின் அளவு என்ன என்பதை பஃபர் செயல்படுத்தல் போன்றது இப்போது சென்டர் ஒரு ACK ஐப் பெற்ற பிறகு வின்டோவை சரிபார்க்கிறார் ஏனென்றால் நீங்கள் ஒரு ACK ஐப் பெறும்போதெல்லாம் உங்களிடம் தற்போது இந்த ரிசீவர் விளம்பரப்படுத்தப்பட்ட வின்டோ சைஸ் உள்ளது இது ரிசீவரின் டேட்டாவை எவ்வளவு வைத்திருக்க முடியும் என்பதை இது உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே வின்டோ சைஸ் MSS ஐ விட குறைவாக இருந்தால் அதாவது ரிசீவர் வைத்திருக்கும் எதையும் உங்கள் அதிகபட்ச செக்மெண்ட் அளவை விட குறைவாக இருக்கும் எனவே நீங்கள் ஒரு செக்மெண்ட்டை உருவாக்குகிறீர்கள் இல்லையெனில் உங்கள் ரிசீவர் வின்டோ சைஸ் உங்கள் MSS ஐ விட அதிகமாக இருந்தால் உங்கள் ரிசீவர் வின்டோ சைஸ் 2048 பைட் என்றும் அது உங்கள் ரிசீவர் வின்டோ சைஸ் என்றும் உங்கள் MSS 1024 பைட் என்றும் சொல்லுங்கள் அதாவது உங்கள் அனுப்புநரின் பஃபருக்குள் 2048 பைட் டேட்டா இருந்தால் 1024 பைட்டுகளுடன் 2 வெவ்வேறு செக்மெண்ட்களை உருவாக்கலாம் எனவே நீங்கள் அதை இரண்டு 1024 பைட்டுகள் பிரிவை உருவாக்கி நெட்வொர்க்கில் மாற்றலாம் எனவே ரிசீவர் விளம்பரப்படுத்தப்பட்ட வின்டோ என்ன உங்கள் அதிகபட்ச அனுப்புநரின் அளவு என்ன அதே போல் சென்டர் பஃபரில் உள்ள டேட்டாகளின் அளவு என்ன என்பதைக் கவனிப்பதன் மூலம் இந்த குறிப்பிட்ட அளவு மாறும் வகையில் இந்த செக்மெண்ட் அளவு மாற்றியமைக்கப்படுகிறது சென்டர் பஃபருக்கு 10 பைட் டேட்டா மட்டுமே உள்ளது சென்டர் பஃபருக்கு 10 பைட் டேட்டா இருந்தால் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் 1024 பைட்டுகளைப் பெறுவீர்கள் என்று காத்திருந்தால் அது உங்கள் அதிகபட்ச செக்மெண்ட் அளவிற்கு சமம் மற்றும் நீங்கள் சில செய்திகளை நீங்கள் தேவையற்ற தாமதப்படுத்தலாம் பொரோட்டோகால் விவரங்களில் பின்னர் உங்களிடம் சென்டர் பஃபரில் ஒரு சிறிய அளவு டேட்டா இருந்தாலும் அதிகபட்ச செக்மெண்ட் அளவுக்கான டேட்டாகளுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம் எந்த டேட்டா இருந்தாலும் செக்மெண்ட் அளவிற்கு அந்த டேட்டாவை மாற்றுகிறீர்கள் ஆகையால் அப்ளிகேஷன் போதுமான டேட்டாவை உருவாக்கவில்லை எனில்பின்னர் நீங்கள் நெட்வொர்க்கில் டேட்டாவை தள்ளலாம்அது குறைவாக இருக்கும் இது உங்கள் அதிகபட்ச செக்மெண்ட் அளவை விட செக்மெண்ட் அளவு குறைவாக இருக்கும் எனவே TCP வடிவமைப்பில் உள்ள சவால்களை வடிவமைப்பு விவரங்களில் பார்ப்போம் முதலில் இந்த செக்மெண்ட்கள் மாறும் வகையில் கட்டப்பட்டுள்ளன எனவே அதே செக்மெண்ட்டின் மறுபரிமாற்றம் என்று உத்தரவாதம் அளிக்காத மறுபரிமாற்றம் எனவே நாங்கள் முன்பு பார்த்தது முன்பு உங்களிடம் 50 பைட்டுகள் மற்றொரு செக்மெண்ட்டில் 150 பைட்டுகள் இருந்தன நீங்கள் மறுபரிமாற்றம் செய்யும் போதெல்லாம் தலா 100 பைட்டுகள் இரண்டு மறுபரிமாற்றம் செய்கிறீர்கள் எனவே மறுபரிமாற்றம் கூடுதல் டேட்டா அல்லது குறைவான டேட்டா அல்லது செக்மெண்ட்களின் மறுசீரமைப்பை உள்ளடக்குகிறது சில நேரங்களில் இந்த செக்மெண்ட்கள் ஒழுங்கற்றதாக இருக்கலாம் TCP இது பாதையை தீர்மானிக்கவில்லை என்பதால் நெட்வொர்க் லேயர் பாதையை தீர்மானிக்கிறது நெட்வொர்க் லேயர் ஒரு பிரிவிற்கு ஒரு பாக்கெட் அப்ளிகேஷனிலிருந்து வரும் நெட்வொர்க் லேயர் பாக்கெட் இது மற்றொரு பாக்கெட்டுக்கு ஒரு பாதையை தீர்மானிக்கிறது அது மற்றொரு பாதையை தீர்மானிக்கிறது இந்த சுமை சமநிலை அல்லது ரூட்டிங் பொரோட்டோகாலில் பல வழிமுறைகள் இந்த செக்மெண்ட்களின் காரணமாக நீங்கள் ஒரு TCPயை ஒழுங்காகப் பெறலாம் எனவே இந்த TCP ரிசீவர் அந்த பகுதியை ஒழுங்கான முறையில் கையாள வேண்டும் இதனால் தேவையில்லா டேட்டா குறைக்கப்படுகிறது கோ பேக் N ARQ ஐ பயன்படுத்தினால் நான் தவறான வரிசையில் ஏதேனும் ஒன்றைப் பெறுகிறேன் என்றால் நான் அதை பஃபரில் வைக்க மாட்டேன் ஏனென்றால் சென்டர் எப்படியிருந்தாலும் முழு விஷயத்தையும் மீண்டும் அனுப்புவார் அது ஒரு புத்திசாலித்தனமான யோசனை அல்ல சிறிய எடுத்துக்காட்டு ஏனெனில் இது ஒரு ரிசீவர் இது ஒரு சென்டர் ரிசீவர் டேட்டா சரி எனவே 100 முதல் 120 வரை பின்னர் 121 முதல் 150 வரை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் பின்னர் நீங்கள் 151 முதல் 500 பைட்டுகள் வரை பெறவில்லை இப்போது இந்த கட்டத்தில் அனுப்புநருக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் சென்டர் இந்த பைட்டை சென்டர் பஃபரில் உள்ள மற்ற அனைத்து பைட்டுகளுடன் மீண்டும் அனுப்ப முயற்சிப்பார் எனவே சென்டர் பஃபரில் இருந்து நாங்கள் அதை அனுப்புவோம் அந்த டேட்டாவை மீண்டும் அனுப்பலாம் அந்தத் டேட்டாவை மீண்டும் அனுப்பும் போதெல்லாம் முதல் செக்மெண்ட்டில் அது ஒரு செக்மெண்ட்டில் 121 முதல் 160 வரை மறு பரிமாற்றம் செய்துள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் இதைப் பெறும் தருணத்தில் ரிசீவர் இதைப் பெறுவார் ரிசீவர் இந்த பைட்டை 120 முதல் 149 வரை நறுக்கி டேட்டாவை இங்கே இடையில் வைப்பார் எனவே இந்த முழு டேட்டாவும் இப்போது 120 முதல் 500 வரை பெறப்பட்டுள்ளது எனவே பெறுநர் ஒரு ஒப்புதலை அனுப்ப முடியும் அது 500 பைட் வரை பெற்றுள்ளது என்று கூறும் ஒட்டுமொத்த ஒப்புதல் ஆகும் மேலும் சென்டர் அதைப் பெறும் தருணம் சென்டர் நிறுத்துகிறார் கூடுதல் பைட்டுகளின் இந்த மறுபரிமாற்றம் அனுப்புவதை நிறுத்தலாம் அதற்கேற்ப இது வின்டோ அளவுருவாக புதுப்பிக்கப்பட்டு 501 பைட்டுகளிலிருந்து டேட்டாவை மீதமுள்ளவற்றுக்கு அனுப்பத் தொடங்கலாம் எனவேமேம்படுத்துதல் மூலம் நெட்வொர்க் வளங்களை சிறப்பாகப் பயன்படுத்தலாம் இப்போது இந்த வின்டோ சைஸ் புலம் TCP செக்மெண்ட் ஹேட்டரில் உள்ளது எனவே இந்த வின்டோ சைஸ் புலம் TCP இல் ஃபுலோ கட்டுப்பாட்டு வழிமுறைக்கு பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு மாறி அசிலைடிங் விண்டோ பொரோட்டோகாலைப் பயன்படுத்துகிறது இது நாம் முன்பு பார்த்த டைனமிக் பஃபர் எனவே இந்த வின்டோ சைஸ் புலம் ரிசீவர் எத்தனை பைட்டுகளைப் பெற முடியும் என்பதைக் கூறுகிறது தற்போதைய இலவச அளவின் அடிப்படையில் அது பஃபர் இடமாகும் ஒரு வின்டோ சைஸ் 0 என்று நாம் முன்பு பார்த்தது போல ரிசீவருக்கு போதுமான பஃபர் இடம் இல்லை எனவே சென்டர் ஒரு நல்ல தொகை அல்லது போதுமான அல்லது போதுமான அளவு வின்டோ சைஸ் விளம்பரம் பெறும் வரை மேலும் டேட்டாவை அனுப்புவதை நிறுத்த வேண்டும் இப்போது TCP ஒப்புதல் இது இறுதி TCP ஒப்புதல்எனவே ஒப்புதல் எண் மற்றும் விளம்பரப்படுத்தப்பட்ட வின்டோ சைஸ் ஆகியவற்றின் கலவையாகும் இதன் அடிப்படையில் சென்டர் அதன் அளவுருவை மாற்றுவார் எனவே இது TCP பொரோட்டோகாலைப் பற்றிய அடிப்படை விஷயங்கள் எனவே அடுத்த வகுப்பில் TCP இன் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சிலைடிங் விண்டோ அடிப்படையிலான ஃபுலோ கட்டுப்பாட்டு வழிமுறையின் விவரங்களுக்கு செல்வோம் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி